உடல் மொழி பற்றிய பாடத்தின் முதல் தொகுப்பில் கலந்துகொண்ட அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன் உடல் மொழி என்பது தொழில் சார் தகவல் பரிமாற்றத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று என்பது எல்லோரும் அறிந்ததே நேர்மறையான உடல் மொழி நம்மை வெற்றியாளனாக காட்டுவதற்கு உதவுகிறது நாம் இன்றைய தொகுப்பில் உடல் மொழி பற்றிய விளக்கம் அறிவதன் அவசியமும் பயன்பாடுகளும் பற்றி அறிய முயல்வோமாக நாம் பயன்படுத்தும் சொற்களும் அதன்பொருள்களுக்கும் இடையே முரண்பாடுகள் இருப்பதினால் உடல் மொழி அவசியமாகிறது இதன் சிறிய மற்றும் பெரிய செயல்பாடுகள் நம்முடைய மனநிலை மற்றும் உணர்வுகளையும் கலந்துரையாடும் போது வெளிப்படுத்த உதவுகிறது உடல் மொழியை அறிவதன் மூலம் ஒருவர் பணிவாக பேசுகிறாரா அல்லது திமிராக பேசுகிறாரா வெறுப்புடன் பேசுகிறாரா அல்லது எதிர்பார்ப்புகளுடன் பேசுகிறாரா விரக்தியில் பேசுகிறாரா அல்லது கோபத்தில் பேசுகிறாரா பொறுமை இழந்து பேசுகிறாரா அல்லது எதையும் கண்டுகொள்ளாமல் பேசுகிறாரா போன்றவற்றை அறிய முடிகிறது ஆகையால் ஒருவருடைய உண்மையான மனநிலையும் அவருடைய உள் நோக்கத்தையும் அறிய உடல்மொழி செயல்பாடுகள் உதவுகிறது ஒரு புத்தகத்தை படித்து அதன் அர்த்தத்தை எவ்வாறு புரிந்து கொள்கிறோமோ அதுபோல உடல் மொழியை அதன்மூலம் ஒருவருடைய மன நிலையை நம்மால் அறிய முடியும் ஒருவருடைய சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையே உள்ள முரண்பாடுகளை அவருடைய உடல் மொழி செயல்பாடுகள் குரல் ஏற்ற இறக்கங்கள் மூலம் அறியமுடிகிறது உடல் மொழி தகவல் பரிமாற்றத்தில் பெரிய மற்றும் சிறிய உடல் கூறு வெளிப்பாடுகள் உள்ளன நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை வார்த்தைகளை விட உடல் மொழி ஒரு பாதிக்கும் மேலாக வெளிப்படுத்துகிறது உதாரணமாக ஒருவருடைய சிரிப்பு ஆனால் சிறிய உடல் கூறு வெளிப்பாடுகள் என்பது மிகவும் சிறிய மற்றும் நுணுக்கமான வெளிப்பாடுகள் ஆனால் இவைகள் மூலம் வெளிப்படுத்தும் விஷயங்கள் உண்மையாக இருக்கும் நிறைய ஆடியோ பதிவுகள் ஒருவர் தன்னுடன் பணிபுரிபவர்கள் பற்றியோ அல்லது குறிப்பிட்ட ஒரு திரைப்படத்தை பற்றியோ விவரிக்கும்போது நேர்மறையான விஷயங்களை மட்டுமே கூறுவதாக உள்ளது ஆனாலும் அவருடைய சிறு சிறு உடல் கூறு வெளிப்பாடுகள் அவர்களுக்கு இடையே உள்ள பகைமையையும் அல்லது அந்த நபருக்கும் அவருக்கும் உள்ள நட்புறவையும் வெளிப்படுத்துவதை நம்மால் காண முடிகிறது உதாரணமாக கூட்டமாக இருக்கும் அறையில் நாம் செய்கையை பயன்படுத்துவதன் மூலமாக நமது நண்பரை அல்லது உடன் பணியாற்றுபவரை சத்தமில்லாமல் கவர முடியும் இந்த சிறிய உடல்கூறு வெளிப்பாடுகள் மிகவும் நுணுக்கமாக இருக்கும் இப்போது இந்த சிறிய உடல்கூறு வெளிப்பாடுகள் பெரிய உடல்கூறு வெளிப்பாடுகளை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது சிறிய உடல் கூறு வெளிப்பாடுகள் என்ற சொற்தொடர் பால் எக்மன் என்பவரால் 1985ல் அவருடைய Telling Lies என்ற புத்தகத்தில் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டது

உதாரணமாக நாம் உடுக்கும் ஆடைகள் நாம் பூசிக்கொள்ளும் வாசனை திரவியங்கள் நாம் எடுத்துச் சொல்லும் பொருட்களை கூறலாம் ஆனால் இன்றைய போட்டி மயமான உலகில் இவைகள் உடல் மொழியின் விரிவாக்கங்களாக அறியப்படுகின்றது ஆகையால் மீடியாவின் வளர்ச்சிகளும் வணிகத் துறைகளிலும் தொழில் துறையிலும் வளர்ந்துள்ள போட்டிகளினாலும் உடல் மொழி பற்றிய புரிதல் பெரிய அளவில் அவசியமாகிறது மீடியாவின் செயல்பாட்டால் நம்முடைய குறிப்பிட்ட துறை சார்ந்த படிப்பில் ஈடுபாடு அதிகரித்துள்ளது குறிப்பாக துறை சார்ந்த வல்லுனர்களின் மீது உருவாகும் நாட்டத்தால் நம்முடைய விழிப்புணர்வு அதிகரிக்கிறது நாம் படிக்கும் இதழ்களும் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி விஷயங்களும் வல்லுனர்களின் உடல் மொழி விஷயங்களை இடைவிடாது கூறிக் கொண்டு இருக்கின்றது நடிகர் நடிகைகள் அரசியல் தலைவர்கள் மற்றும் சமுதாய தலைவர்களின் உடல் மொழி வெளிப்பாடுகளை இடைவிடாது பரப்பிக் கொண்டிருக்கின்றன FBI ஏஜென்ட் மெ டோனாவின் விழி மடல் துடிப்பினை ஆராய்ந்து அவர் தான் கர்ப்பமான விஷயத்தை மறைக்க முயல்கிறார் என்பதை அறிய முற்பட்டது ஆகையால் அதிகரித்துள்ள மீடியா பற்றிய விழிப்புணர்வும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போகும் தொழில்நுட்பமும் இன்று இவ்வகையான படிப்பினைஅவசியமாகியுள்ளது உடல் மொழி மற்றும் சொல்லிலா பரிமாற்றங்களில் விளக்கங்களை பார்த்தால் ஒவ்வொரு அகராதியும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை கொடுக்கிறது காலின்ஸ் ஆங்கில அகராதி அதன் 2012 ஆண்டில் வெளியிட்ட பன்னிரண்டாவது பதிப்பில் இவ்வாறு விளக்குகிறது " சொல்லிலா பரிமாற்றத்தில் மனம் அல்லது ஆழ்மனம் பல்வேறு பாவனைகள் மூலமாகவும் உடல் நிலைப்பாடுகள் மூலமாகவும் தகவல்களை வெளிப்படுத்துகிறது ஆகையால் இங்கு நாம் இவ்விளக்கம் மனம் மற்றும் ஆழ்மனம் சிறிய மற்றும் பெரிய உடல்கூறு வெளிப்பாடுகள்மூலமாக தகவல் பரிமாற்றத்தை வலியுறுத்துவதைக் காணலாம் மனம் மற்றும் ஆழ்மனம் பற்றி இரண்டு நிமிடங்களுக்குப் பிறகு விவாதிக்கலாம் வெப்ஸ்டர் நியூ வேர்ல்டு கல்லூரி அகராதி Webster's New World College Dictionary 2012ல் வெளியிட்ட ஐந்தாவது பதிப்பில் இவ்வாறு கூறுகிறது " சைகைகள் ஆல் மனத்தினால் ஏற்படுத்தப்படும் உடல் செயல்பாடுகள் முக வெளிப்பாடுகள் எல்லாம் சொல்லிலா பரிமாற்றங்கள் இவைகள் மேலும் சொல் பரிமாற்றங்களுக்கும் துணைபுரிகிறது ஹேட்விக் லூயிஸ் இவ்வாறாக உடல் மொழியை விளக்குகிறார் " ஒருவருடைய தனிப்பட்ட உணர்வுகள் நோக்கங்கள் சிந்தனைகள் உடல் இயக்கங்கள் மற்றும் நிலைப்பாடு ஒருவருக்கு ஒருவர் இடையே கடைபிடிக்கும் இடைவெளி இவைகள் மூலமாக உணர்ந்தோ தன்னிச்சையாக ஆழ்மனம் பேச்சு துணையுடனோ துணையின்றி யோ தகவல்களை வெளிப்படுத்துகிறது ஹேட்விக் லூயிஸ் அளித்த விளக்கம் மற்ற அகராதிகளில் காணப்படும் விளக்கங்களை விட முழுமையாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் உடல் மொழி அல்லது சொல்லிலா பரிமாற்றம் சொல் பரி மாற்றத்துடன் அல்லது தனியாகவோ பயன்படுத்த முடியும் இவற்றில் நாம் சொற்கள் வெளிப்படுத்தும் செய்தியை மட்டும் பாராமல் பேசுபவரும் கேட்பவரும் வெளிப்படுத்தக்கூடிய உடல் மொழியையும் கவனிக்கிறோம் இவ்விரண்டு அம்சங்களையும் சேர்த்துப் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு முழுமையான தோற்றம் கிடைக்கிறது நாம் ஒருவரிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய உடல் மொழி மற்றும் சொல்லிலா பறிமாற்றம் அவர்கள் நாம் சொல்லும் விஷயத்தை எந்த அளவுக்கு உள் வாங்குகிறார்கள் என்பதை உடனடியாக அறிய உதவுகிறது இந்த அம்சங்கள் தனிநபர் கலந்துரையாடலிலும் மற்றும் குழுவில் கலந்துரையாடும் போதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது உடல் மொழியை அதன் குறியீட்டு மூலம் படிக்கும் படிப்பு சமீபத்தில் தோன்றினாலும் மனித சமுதாயம் எப்பொழுதுமே இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தது இதற்கான உதாரணங்களை இலக்கியம் மற்றும் கலைப் படைப்புகளில் ஏராளமாக இருப்பதை அறியலாம் ஷேக்ஸ்பியர் உடைய படைப்புகளில் உடல் மொழி குறித்த புரிதல்களை பார்க்க முடிகிறது ஷேக்ஸ்பியர் குறிப்பாக விழி வழியாக பரிமாறுவது குறித்து பேசுகிறார் உதாரணமாக அவருடைய Much Ado about Nothing என்ற நாடகத்தில் "நான் அவன் கண்ணை பார்க்கும் போது மற்றொரு ஆடவனை அதில் பார்த்தேன் என்றால் அதை நான் தவிர்ப்பேன்" மேலும் Henry IV என்ற நாடகத்தில் கூறுகிறார் "உனது கண்ணில் புரியாத ஒப்புதல் ஓவியர்களும் மற்ற கலைஞர்களும் உடல் மொழி பரிமாற்றத்தை தங்களுடைய ஓவியங்களிலும் படைப்புகளிலும் செழுமையாக கூறியுள்ளனர் நான் குறிப்பாக இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த ஓவியர் கரவாகிய கோ 16 ம மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் வரைந்த The Cardsharpsஓவியத்தில் அவர் கால அன்றாட வாழ்க்கை தொடர்புடைய எளிமையான உடல் மொழி குறித்த காட்சி வரைந்துள்ளார் இந்த குறிப்பிட்ட பிரஸ்கோ பெயிண்டிங் மைக்கேல் ஏஞ்சலோ உடைய பிரசித்தி பெற்ற ஓவியம் ஆகும் இது 1508 1512 காலத்தில் இந்த விரல்களை பார்த்த மட்டில் ஓவியன் என்ன கூற விரும்புகிறார் என்பதை உணர முடிகிறது எப்படி இருந்தாலும் எனது இதயத்திற்கு நெருங்கிய ஓவியமாக நமது தேசத்தில் வரைந்த ஓவியம் உள்ளது இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் விஸ்வநாத்துறந்தர் இந்த ஓவியத்தில் அவர் இந்து வீட்டு திருமண காட்சியை வரைந்துள்ளார் இதை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் முகமும் தனித்து விளங்குகிறது அவர்களுடைய ஆடைகள் நுணுக்கமாக வரையப்பட்டுள்ளன ஆகையால் உங்களால் அந்த ஓவியத்தில் ஒவ்வொரு நபரும் வித்தியாசமாக பேசுவதை காணமுடிகிறது மேலும் நம்மால் அவர்களுடைய ஒரு நோக்கம் உணர்திறன் மற்றும் சமூக நிலைப்பாடுகள் அவர்களுடைய உடல்மொழி மூலம் உணரக் கூடிய அளவுக்கு நேர்த்தியாக இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது இலக்கியம் மற்றும் நுண்கலைகள் தாண்டி உடல் மொழி பற்றிய விழிப்புணர்வு இருப்பதை நம்மால்ரோம நாட்டு பேச்சாளர்கள் குறிப்பாக சிசரோ மற்றும் குயின் டிலியன் போன்றவர்கள் பேச்சு சைகை முகபாவனை இவற்றிற்கு இடையே ஆன ஒருங்கிணைந்த செயல்பாடுகளை வலியுறுத்துகிறார்கள் தற்கால அடிப்படை ஜனநாயக சூழ்நிலையில் இது குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய பேச்சாற்றல் இயக்கம் உடல்மொழி செயல்பாடுகளையும் குரல் தன்மைகளையும் வலியுறுத்தியுள்ளது அவருடைய நூலான The Expression of the Emotions in Man and Animals 1872 ல் வெளியிடப்பட்டது அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வாழ்க்கை குறிப்பிலிருந்து பெறப்பட்டதாக இருந்தாலும் அவர் 1872 ஆம் ஆண்டு வெளியிட்ட அனேகமான கருத்துக்கள் இன்றும் ஏற்புடையதாக அமைந்துள்ளது உடல் மொழி பற்றிய முறையான படிப்பு இருபதாம் நூற்றாண்டில்தான் ஆரம்பமானது இது 1940களில் பின்பகுதியில் பென்சில்வேனியா பல்கலைக்கழக பேராசிரியர் ரே பார்டுவிஸ்டைல் சொல் இல்லாத பரிமாற்றங்களை கவனிக்க ஆரம்பித்தார் அவர் ஒரு மானுடவியலாளர் வெகு விரைவாகவே பல மக்கள் அவருடைய ஆராய்ச்சியால் ஈர்க்கப்பட்டனர் நாம் உடல் மொழியில் இன்று பயன்படுத்தக்கூடிய பல வார்த்தைகள் பேராசிரியர் ரே பார்டுவிஸ்டைல் மற்றும் அவருடைய ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு அளித்த உதாரணமாக பார்டுவிஸ்டைல் kinesics என்ற வார்த்தையை 1952ல் பயன்படுத்தினார்

ஹால் Proxemics என்ற வார்த்தையை 1956ல் பயன்படுத்தினார் UCLA பேராசிரியர் ரே பார்டுவிஸ்டைல் ஆல்பர்ட் மெக்ரா பியன் Ballad நடன கலைஞர் சேர்ந்து இந்த நடந்ததில் உள்ள உடல் மொழியை ஆராய்ந்தனர் பேராசிரியர் ரே பார்டுவிஸ்டைல் ஆல்பர்ட் மெக்ரா பியன் சேர்ந்து ஆய்வக கட்டுப்பாட்டு சூழலில் மக்களின் பதில்களை பதிவு செய்ய ஆரம்பித்தனர் அவர்கள் உடல் மொழி என்ற வார்த்தையை பயன்படுத்தியதே இல்லை உண்மையில் அவர்களுடைய அனைத்து கடிதங்களிலும் தொடர்ந்து சொல்லிலா பரிமாற்றம் அல்லது இதற்கு முன்பாக அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை பயன்படுத்தினர் ஜூலியஸ் ஃபாஸ்ட் எழுதியBody language என்ற நூலின் மூலம் 1970 ல் இந்த வார்த்தை பிரசித்தி பெற்றது என்ற நூல் இந்த வரிசையில்மற்றும் ஒரு நூலாகும் ஆகையால் இதைப்போலவேஅந்தப் புத்தகத்தைப் பற்றி அதிகம் தெரியாது இருந்தாலும் அந்தப் புத்தகத்தின் தலைப்பு நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்துள்ளது இப்போது உடல் மொழியின் முக்கியத்துவம் என்ன இந்த ஆராய்ச்சியாளர்கள் பேராசிரியர் ரே பார்டுவிஸ்டைல் ஆல்பர்ட் மெக்ராபியன் ஆயிரக்கணக்கான சொல்லிலா குறியீடுகளை பதிவு செய்துள்ளனர் ஆல்பர்ட் மெக்ராபியன்ஒரு சமயத்தில் மொத்த செய்தியின் தாக்கம் வார்த்தைகள் மொழிக் அப்பாற்பட்ட விஷயங்கள் மற்றும் உடல் மொழியில் உள்ளது என்கிறார் அவர் வார்த்தைகளுக்கு 7 சதவீதமும் குரலுக்கும் தொனிக்கும் 35 சதவீதமும் உடல் மொழி சைகை பார்வை முதலான விட்டிற்கு 58 அளித்துள்ளார் பின்பு இவற்றை சில மாற்றங்களுடன் கூறுகிறார் இந்த சிறிய மற்றும் பெரியஉடல்கூறு வெளிப்பாடுகள் அடிப்படையில் தொடுதல் மூலமாகவும் பார்த்தல் மூலமாகவும் நடைபெற்றாலும் இவைகளில் பெரும்பாலான பரிமாற்றங்கள் உடலின் பாகங்கள் வெளிப்படுத்தினாலும் இவற்றில் பல விஷயங்கள் உடற்பாகங்களை சார்ந்தவெளிப்பாடுகளாக கண்டிப்பாகவும் அவசியமாகும் இருப்பதில்லை இத்தொகுதியில் உடல் மொழி பற்றிய 9 கூறுகளை பட்டியலிடுகிறேன் ஆகையால் அவைகளை ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் உடல் மொழி பற்றிய பாடத்தில் முதல் பகுதி பிராக்ஸி மிக்ஸ் எனப்படும் தனிநபர்கள் கிடையே ஆன இடைவெளி பற்றிய படிப்பாகும் இப்பொழுது பிராக்ஸி மிக்ஸ் இருவர் அல்லது நிறைய பேர் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய இடைவெளியை பற்றி மட்டுமல்லாமல் பல்வேறு சமூக கலாச்சார அமைப்பிற்கு ஏற்ப இடங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை இதில் இரண்டாவது அம்சமாக நாம் படிக்கப் போவது அகூலேசிக்ஸ் எனப்படும் விழி அசைவுகள் பற்றிய படிப்பாகும் அகூலேசிக்ஸ் விழி மொழிகளின் குணாதிசயங்கள் அசைவுகள் அது வலது கை பயன்பாடு உள்ளவர்கள் மற்றும் இடது கை பயன்பாடு உள்ளவர்கள் பொறுத்து மாறுகிறது என்பதைப்பற்றிய பகுப்பாய்வு போன்றவைகள் ஆகும் ஆகையால் இந்த வகையான அகூலேசிக்ஸ் படிப்பானது பல்வேறு வகையான பார்வைகள் அதன் அர்த்தங்களையும் தொழில் துறை உலகத்தின் அவசியத்திற்கு ஏற்ப புரிந்து கொள்ள உதவுகிறது மூன்றாவது அம்சமாக நாம் பார்க்கப்போவது Haptics எனப்படும் தொடுதல் பற்றிய படிப்பாகும் தொடுதல் இல்லாத சூழ்நிலை பற்றியும்தொடுதல் மூலம் எவ்வாறு தகவல் ஒருவர் கிடையே பரிமாறப்படுகிறது உணர்வுகள் எவ்வாறு அந்த சமுதாயத்தின் தன்மைக்கு ஏற்ப பரிமாறப்படுகிறது என்பதை பற்றி ஆராய்கிறது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஒரே மாதிரியான தொடுதல் எவ்வாறு பல்வேறு உணர்வுகளையும் மனநிலைகளையும் மக்களிடையே ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்க முடிகிறது நான்காவதாக நாம் பார்க்கப்போவது கினேசிக்ஸ் ஆகும் ஆர்டி ஃபேக்ட்ஸ் என்பது ஒருவருடைய டிரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றியது மேக்கப் செய்யும் முறைகளைப் பற்றியது இதில் மூன்று பகுதிகள் உள்ளன அவைகள் எம்பிளம்ஸ் இல்ல ஸ்டேட்டஸ் மற்றும் அ பேக்ட் டிஸ்ப்ளே ஆகும் எம்பிளம்ஸ் நிரந்திர குறியீடுகளின் குறியீட்டு அர்த்தங்களை பற்றியது உதாரணமாக நீச்சல் வீரர்கள் அணியும் கோட்டுக்கு ஒருவிதமான குறியீட்டு அர்த்தம் உள்ளது அல்லது டிராபிக் சிக்னல் காண்பிக்கும் நபர் வேறுவிதமான குறியீடு அர்த்தத்தை கொடுக்கிறார் அதுபோலவே மாற்றுத்திறனாளிகளும் வேறுவிதமான குறியீட்டை பயன்படுத்துகின்றனர் எவ்வாறு இருந்தாலும் உடல் மொழி என்பது சாமானிய மக்களின் சொல் எனவே இவைகளெல்லாம் சின்னங்கள் மேலும் இது நிலையான குறியீடுகளில் இருந்து அடுத்தவனை எடுக்கக்கூடிய படிப்பாகும் அவைகள் கினேசிக்ஸ்ல் இல்ல ஸ்டேட்டஸ் மற்றும் அபெக் ட் டிஸ்ப்ளே ஆகும் குறிப்பாக இல்ல ஸ்டேட்டஸ் என்பது என்ன இவைகள் தான் அந்த சிறிய மற்றும் பெரிய சமிக்ஞைகள் நாம் சொல்ல வருவதை விளக்குகிறது உதாரணமாக நான் ஒரு விஷயத்திற்கு 'ஆம்' என்று சொல்ல விரும்பினால் என் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு அதனைச் சொல்ல முடியாது இவைகளெல்லாம் மனிதர்கள் உடல் மொழி கூறுகள் வெளிப்பாடுகள் இல்லாமல் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த முடியாது என்பதற்கான உதாரணங்கள் எல்லோரிடமும் எளிதாக பழகுவார்கள் தங்களுடைய உடல் மொழியை நேர்த்தியாக பயன்படுத்துவார்கள் என்பது உண்மையே அவர்களுடைய சைகை மற்றும் தோரணைகள் வெளிப்படையாக இருக்கும் ஆனால் கூச்ச சுபாவம் உள்ளவர் களும் தனக்குள்ளே தனித்து இருப்பவர்களும் குறைந்த அளவிலேயே சைகை பயன்படுத்துகின்றனர் அபெக் ட் டிஸ்ப்ளே என்பதுபோல் எடுத்துக்காட்டாகும் இதிலுள்ள ஒரே வித்யாசம் எடுத்துக்காட்டு சொல்லுங்க ஒரு நபரின் உடைய உண்மையான நோக்கத்தை சொல்லுவார் ஆனால்அபெக் ட் டிஸ்ப்ளே அதனை பொய்யாக மாற்றிவிடும் இப்போது சில சமுதாய சூழலில் ஒரு கண்ணியமான பொய் எதிர்பார்க்கப்படுகிறது அவர் உங்களுக்கு மோசமாக தயார் செய்யப்பட்ட புட்டிங் அல்லது கேக் மற்றும் குக்கீஸ் பரிமாறி இருப்பார் ஆகையால் அப்போது என்ன சொல்வீர்கள் இது மிகவும் சுவையாக உள்ளது என்பீர்கள் ஆனால் அப்பொழுது உங்கள் முகத்தில் புன்னகை போலியான தான் வெளிப்படும் இந்த சமயத்தில் உங்களுடைய உண்மையான நோக்கம் உங்கள் மகிழ்ச்சியை அவரிடம் பரிமாறிக் கொள்வதே ஆகையால் சில சமயங்களில் இந்த மாதிரியான கண்ணியமான பொய்கள் இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுகிறது என்பதை பார்க்கலாம் இருந்தாலும் இவ்வாறான affect displays தொடர்ச்சியாக பயன்படுத்தி என் மனதில் உள்ள உண்மையை மறைக்க முடியாது அதிவிரைவில் என் மனதிற்குள் இருக்கும் விஷயம் ஓரிரு நிமிடங்களில் வெளிப்பட்டுவிடும் ஆகையால் affect displays ஓரிரு நிமிடங்களுக்கு மட்டுமே கைதேர்ந்த நடிகர்களுக்கு உதவும் உடல் மொழியில் ஐந்தாவது பகுதி பாரா லாங்குவேஜ் என அறியப்படுகிறது அதேபோல் சைகைகளும் பல்வேறு அர்த்தங்களை கொடுக்கும் தாமதமாக வகுப்பிற்கு வரும் மாணவர்களை ஆசிரியர் அனுபவிக்கும்போது பாரா லாங்குவேஜ்மூலமாக பேசுகிறார் அவர் 'yes come in' சொல்லும்போது அவருடைய கோபமும் முரண்பாடுகளும் உச்சரிக்கும் விதத்தில் வெளிப்படுகிறது ஆகையால் இது திட்டமிட்டபடியே சில நேரங்களில் திட்டமிடாமல் பல நேரங்கள் நடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பாரா லாங்குவேஜ் என்பது உச்சரிப்பை பற்றிய படிப்பாகும் இதில் மௌனமும் ஆராயப்படுகிறது ஆறாவது பகுதி குரோநேமிக்ஸ் என்பதைப் படிக்கப் போகிறோம்

நாம் தனிநபராக காலத்தை கணக்கிடலாம் அல்லது சமுதாயத்தின் ஒரு அங்கத்தினராக கணக்கிடலாம் அதனை கலாச்சாரத்தின் அடிப்படையில் கணக்கிடலாம் எனவே இந்த மாதிரியான காலம் குறித்த படிப்பு குரோநேமிக்ஸ் குரோமேடிக்ஸ் என்பது நிறங்கள் பற்றிய படிப்பாகும் குறிப்பாக சமுதாய நோக்கில் இருக்கும் எனவே குரோமேடிக்ஸ் தலைப்பின் கீழ் இதனை நாம் படிக்கப் போகிறோம் ஒல் ஃபேக்ட்ஸ் முகர்ந்து பார்த்தல்அடிப்படையாக கொண்டது வாசனை என்பது கெட்டதாகவும் இருக்கலாம் நல்லதாகவும் இருக்கலாம் அது ஒருவருடைய தனிப்பட்ட தேர்வு ஆனால் பெரும்பாலும் நாம் சமுதாயம் மற்றும் கலாச்சாரம் தீர்மானிப்பதாக பார்க்கிறோம் சில கலாச்சாரங்களில் ஒரு குறிப்பிட்ட வாசனை அணிவது கட்டாயம் ஆக்கப்படுகிறது சில கலாச்சாரங்களில் நாம் பயன்படுத்தும் வாசனைகள் கோபத்தைஆகையால் இது தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இது சமுதாயம் சம்பந்தப்பட்டது இதன் முக்கியத்துவத்தை ஒல் ஃபேக்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் படிக்க உள்ளோம் உடல் மொழியில் ஒன்பதாவது பகுதி ஆர்டி ஃபேக்ட்ஸ் Artifacts இது ஒருவருடைய உணர்வையும் ஆளுமை தன்மையையும்இது உடலில் பகுதியாக இல்லை ஆனால் நாம் உடல் மொழியில் இதனை படிக்கிறோம்

இங்கே கொடுக்கப்பட்ட சிலைடில் உள்ள படத்தை பார்க்கும் போது நம்மால் அவற்றில் காணக்கூடிய உடல் மொழி தெளிவாக பார்க்க முடிகிறது அதிலுள்ள ஒவ்வொரு நபரும் அந்த முதலாளி அல்லது சூப்பர்வைசர் தவிர மற்ற நபர்கள் எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள் ஆகையால் 50 சதவீதமான செய்தி வார்த்தைகள் நீங்களாக நமக்கு கிடைக்கிறது ஆனால் உடல் மொழி அமைதியாக செய்திகளை வெளிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஏனெனில் நாம் சொற்கள் கொடுக்கும் அர்த்தங்களை கவனிப்பதுடன் உடல் மொழி கொடுக்கும் அர்த்தத்தையும் கவனிக்கிறோம் பெரும்பாலான நேரங்களில் பேச்சாளர்கள் தங்களுடைய உடல் மொழியை உணர்வதில்லை சில சமயங்களில் இவற்றை பயன்படுத்த முயலும்போது அவற்றை நம்மால் மிகவும் குறைவான அளவிலேயே கட்டுப்படுத்த முடிகிறது என்பதை உணர்கிறோம் ஆகையால் பேச்சுப் போட்டிகளில் பேசுவதற்கு மூன்று நிமிடங்கள் மட்டும் அனுமதிக்கிறார்கள் அதே சமயத்தில் உடல் மொழி என்பது நாம் வாழும் சமுதாயம் மற்றும் கலாச்சாரத்தின் படைப்பாகும் இரு கலாச்சாரங்களுக்கு இடையேயான உடல் மொழி மிகவும் முக்கியமானது அதை நாம் அலட்சியம் செய்யும்போது தவறான புரிதல்கள் மற்றும் குழப்பங்கள் ஏற்படுகின்றன இந்த கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட வேறுபாடுகளையும் நாம் கண்டிப்பாக கலந்துரையாட உள்ளோம் மிகவும் போட்டிகள் நிறைந்த தொழில் துறைகளில் உடல் மொழி மிகவும் அவசியமானது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு தொழிலின் இயல்பும் தேவையும் பெருகிக்கொண்டே இருப்பதுபோல் உடல் மொழி நமக்கு மக்களின் நோக்கத்தை அறிவதற்கும் அவர்களின் செயல்பாடுகளை புரிவதற்கும் புத்தாக்கம் பெறுவதற்கும் உதவுகிறது இது நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு தொடர்பானதாக அல்லது பிசியோதெரபி நசி களுக்குரிய மறுவாழ்வு பாடத்திற்குரிய தாக அல்லது குழந்தைகளை கவனிப்பதற்கு தேவைப்படக்கூடிய தாக அல்லது பள்ளி ஆசிரியருக்கு செய்திகளை ஆராய்வதற்கு அல்லது குற்றவியல் துறை சார்ந்தவர்களுக்கு மற்றும்FBI காவல்துறை தொடர்புடையதாக இருக்கலாம் மேலும் வழக்கறிஞர்கள் மேலாளர்கள் சராசரியான நம்மைப் போன்ற மக்கள் பல்கலைக்கழகப் பேராசிரியர்கள் தொடர்புடையதாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உடல்மொழி அறிவதன் மூலம் நம்மிடையே ஏற்படும் முரண்பாடுகளையும் குழப்பங்களையும்மற்றும் சச்சரவுகளையும் தவிர்க்க முடியும் உடல் மொழியின் முக்கியத்துவத்தை உணர்வதன் மூலம் நம்மால் நம்முடைய கருத்துக்களை தன்னம்பிக்கையுடனும் திறமையாகவும் வெளிப்படுத்த முடியும் ஆகையால் மாறுபட்டபணி சூழல்கள் உடல் மொழியின் முக்கியத்துவத்தை உணர வைக்கின்றது எவ்வாறு உடல் மொழி புரிதல் அவசியமாக உள்ளது அதுபோல உடல் மொழியில் சூழலைப் பற்றிய புரிதல் அவசியமானது தனி நபர்களுக்கு இடையே மாறுபாடுகள் உள்ளன நம்முடைய உடல் மொழி நகல் அற்றது உதாரணமாக ஜப்பானில் பெண்கள் எல்லாம் பேச்சாளர்கள் உடைய கண்களை பார்ப்பதைத் தவிர்ப்பதற்கு கழுத்தை பார்க்கும் கலாச்சாரம் உள்ளது சைனாவிலும் மத்தியக் கிழக்கு நாடுகளிலும் ஒருவருக்கு ஒருவர் மரியாதை தெரிவிக்கும் போது பொதுவாக ஒருவரை ஒருவர் பார்க்க மாட்டார்கள் ஆனால் USAல் பேசுபவர்கள் உடைய கண்ணே உற்று நோக்கும் வழக்கம் ஊக்குவிக்கப்படுகிறது அதே சமயத்தில் இன வேறுபாட்டிற்கு தகுந்தாற்போல கலாச்சார தொடர்பான ஒரே மாதிரியான செயல்பாடுகள் காணமுடிகிறது அந்தக் கலாச்சாரத்தில் இன சமத்துவம்ஆகையால் கலாச்சார மாறுபாடுகளை புரிதல் அவசியமாகிறது ஒரு மொழி என்பது வார்த்தைகளாலும் வாக்கியங்களாலும் பத்தி களாலும் உருவாக்கப்படுகிறது எனலாம் மொழியும் அதேபோல் வார்த்தைகளாலும் வாக்கியங்களாலும் மற்றும் பத்தி களாலும்உருவாக்கப்படுகிறது ஒவ்வொரு சைகையும் ஒவ்வொரு வார்த்தை அது வார்த்தைகளைப் போல வெவ்வேறு அர்த்தங்களை கொடுக்கும் இது ஆலன் பீஸ் பயன்படுத்தியது அவர் ஆங்கிலத்தில் 'dressing' என்ற வார்த்தை பத்து வகையான அர்த்தங்களில் ஆடை அணிதல் என்ற அர்த்தம் உட்பட பல்வேறு அர்த்தங்களில் பயன்படுத்துவதை குறிப்பிடுகிறார் சாதாரண வார்த்தை "Wood" பல்வேறு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது இதனால் அதனை தனி வார்த்தையாக பயன்படுத்தும்போது அர்த்தம் தெளிவாக கிடைப்பதில்லை ஒரே வார்த்தையை உச்சரிக்கும் விதம் மாறும்போது அர்த்தமும் மாறுகிறது இதைப்போல் நாம் முகத்தில் வெளிப்படுத்தும் கோபமும் பல்வேறு அர்த்தங்களை கொடுக்கும் இப்படி ஒரு வார்த்தை வாக்கியங்களில் பயன்படுத்தும்போது தெளிவான அர்த்தத்தை கொடுக்கிறதோ அதேபோல் உடல் மொழியும் சைகை தொடரும் உடல் தோற்றங்கள் பொருத்து தெளிவான அர்த்தத்தை கொடுக்கும் உதாரணமாக நாம் மரம் என்ற சொல் பொதுவாக பயன்படுத்தும்போது பல்வேறு அர்த்தங்களை கொடுக்கும் ஒருவருடைய முகபாவங்களும் சிரிப்பும் அவருடைய பார்வையின் வெளிப்பாடுகளில் இருந்து முரண்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் அதிலிருந்து வாக்கியத்தை நாம் உருவாக்குகிறோம் எனக்கு மரத்துண்டு தேவை என கூறும்பொழுது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெளிவாகிறது பிறகு அந்த வாக்கியத்தை ஒரு பத்தியில் குறிப்பிட்டு அதன் இடத்தை நிலைப்படுத்த முயல்கிறோம் " எனக்கு ஒரு மரத்துண்டுஇது சரியான வார்த்தைகள் மூலமாக அர்த்தங்களை வெளிப்படுத்தக்கூடிய பத்தியாக உள்ளது

சொல்லிலா பரிமாற்றத்தில் கலாச்சார வேறுபாடுகள் பாலின நிலைப்பாடுகள் மற்றும் கால மாற்றங்கள் சரிநிகரான பங்களிப்பு அளிக்கிறது ஒரு நபரை கவனிக்கும்போது அவருடைய உடல் மொழியை புரிய முற்படும்போது இரு நிமிடங்களாவது செலவிட்டு கலாச்சார வேறுபாடுகள் பாலின நிலைபாடுகள் இவற்றிலிருந்து உடல் மொழியை பிரித்துப் பார்க்க முயல வேண்டும் அதனைப் பற்றி ஒரு பத்தி அளவுக்குஆகையால் இடத்திற்கு தகுந்தார் போல் உடல் மொழி அமைவதை அறிவது அவசியமானது ஒருவருடைய உடல் மொழி எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை பார்க்கக்கூடிய ஆசை ஒவ்வொரு உள்ளும் அந்த நபருடைய பேச்சை பிரசித்தி பெற்ற நாளிதழ் அல்லது புத்தக மூலமாக அறியும் போதுஒருவருக்கு ஜலதோஷம் இருப்பதனால் கூட அவருடைய மூக்கை தடவி இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கருத்தின் அடிப்படையில் சைகையை பார்ப்பதன் மூலமாகவும் நாம் எந்த முடிவிற்கும் அவசரமாக வர முடியாது கரோல் கோமன் குறிப்பிட்ட பொதுவான 5 உடன் கூறுகளை விளக்குவதில் உள்ள தவறுகள் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளது நாம் வார்த்தைகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை உடல் மொழி வெளிபாடுக்கு கொடுப்பதில்லை மேலும் அவற்றில் கலாச்சார பாகுபாடுகளையும் பார்க்கிறோம் ஆகையால் இந்த விரிவுரையில் உடல் மொழி பற்றிய அடிப்படை விளக்கங்களை விவாதித்தோம் உடல் மொழி காலப்போக்கில் படமாக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்தோம் அதன் பயன்பாட்டின் முக்கியத்துவம் மற்றும் உடல் மொழியின் பல விஷயங்களை அடுத்த விரிவுரையில் விவாதிக்கலாம் அதே சமயத்தில் நாம் அடுத்தவர்கள் பேசுவதை நன்றாக கவனிக்க ஆரம்பித்து விடுவோம்